மேலும் V T மற்றும் mu n C ox இரண்டும் வெப்பநிலையைப் பொறுத்து மாறுபடும் இது எவ்வளவு மாறுபடும் மற்றும் எவ்வளவு V T மாறுபடும் என்பதை அறிந்தால் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சத்தை மிக எளிதாகக் கணக்கிடலாம் g m வரம்பு மிகவும் பெரியதாக இருக்கலாம் எனவே நீங்கள் என்ன ஒரு பெருக்கி பத்து ஆதாயம் நீங்கள் ஐந்து மற்றும் இருபது அல்லது ஏதாவது இடையே எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும் எனவே ஆதாயம் அல்லது கிராம் மீது இறுக்கமான கட்டுப்பாட்டை வைத்திருக்க விரும்புகிறோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் இதற்காக g m க்கான வெளிப்பாட்டை ஆராய்வோம் I D நான் சேனல் நீளம் பண்பேற்றம் அல்லது லாம்ப்டா இல்லாமல் எளிமையான வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவேன் எனவே இது V G S மைனஸ் V T சதுர மடங்கு தற்போதைய காரணி மற்றும் g m வெளிப்பாடு நாம் பயன்படுத்தும் mu n C ox W ஆல் L V G S கழித்தல் V T ஆகும் இப்போது இதிலிருந்து V G S minus V T ஐ 2 மடங்கு I D இன் வர்க்கமூலமாக எழுதலாம் இங்கு V G S மைனஸ் V Tக்கு தீர்வு காண்பதுதான் mu C ox W ஆல் L ஆல் நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் நான் அதற்குப் பதிலாக இருந்தால் அங்கு g m க்கு மற்றொரு வெளிப்பாடு கிடைக்கும் இது 2 மடங்கு mu n C ox W ஐ L முறை I D இன் வர்க்கமூலமாகப் பெறுகிறது இறுதியாக இந்த வெளிப்பாட்டையும் இதை வெளிப்படுத்தும் மற்றொரு வழியையும் ஆராய்வதன் மூலம் இதை எளிமையாக எழுதலாம் V G S minus V T ஆக இருக்கலாம் நான் செய்ததெல்லாம் V G S மைனஸ் V T ஐ நான் எழுதாத சொற்களை I D இன் அடிப்படையில் மட்டும் V G S minus V T என இரண்டு இடங்களிலும் மறுசீரமைப்பு செய்தேன் ஆனால் இந்த வெளிப்பாடு சரியானது இது ஒரு மறுசீரமைப்பு மட்டுமே நான் இங்கே அதை மாற்றினால் இந்த பகுதி ரத்து செய்யப்படும் மேலும் நான் 2 மடங்கு I D ஐ V G S மைனஸ் V T ஆல் வகுக்கப் பெறுவேன் எனவே ஒரு g mக்கு மூன்று வெவ்வேறு வெளிப்பாடுகள் உள்ளன இது ஒன்று அது ஒன்று மற்றும் அவை அனைத்தும் நிச்சயமாக சரியானவை அவை ஒரே வெளிப்பாட்டின் மறுசீரமைப்புகள் மட்டுமே ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு சூழலில் பயனுள்ளதாக இருக்கும் நாம் V G S ஐ நிலையானதாக வைத்திருந்தால் இதைப் பயன்படுத்துவது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது வேறு மறைக்கப்பட்ட மாறிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு V G S மட்டுமே உள்ளது இது இங்கே இயங்கும் புள்ளியாகும் அது சரி செய்யப்பட்டது எனவே இது உங்களுக்கு மிகவும் எளிதானது எனவே தற்போதைய காரணி மற்றும் வரம்பு மின்னழுத்தம் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் g m ஐக் கண்டுபிடிக்கலாம் இப்போது சில வழிகளில் I D இன் நிலையான மதிப்புக்கு I D என்றால் g m இன் மதிப்பைக் கணக்கிட விரும்புகிறோம் ஏனெனில் I D தான் இதில் இயங்கும் புள்ளிச் சொல் வேறு எதுவும் இங்கு இல்லை மேலும் இது சில கணக்கீடுகளைச் செய்வதற்கு இது சிறிது நேரம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பின்னர் பார்ப்போம் ஆனால் இதில் I D மற்றும் V G S இரண்டும் உள்ளது இப்போது முக்கியமாகப் பார்ப்போம் இதுவும் ஒன்றும் முன்பு இதைப் பயன்படுத்தினோம் ஆனால் இதில் ஒரு விசேஷம் உள்ளது இரண்டாவது வெளிப்பாடு என்ன நான் இப்படி எழுதினால் இதை தற்போதைய காரணி kn என்று அழைக்கலாம் எனவே இதில் gm மற்றும் V T இரண்டும் தோன்றும் நீங்கள் இதைப் பார்த்தால் k n மட்டுமே இந்த வெளிப்பாடு த்ரெஷோல்ட் மின்னழுத்தத்திலிருந்து சுயாதீனமாகத் தோன்றுகிறது எனவே இப்போது இதன் அர்த்தம் என்ன என்பதை உதாரணமாக கற்பனை செய்து பாருங்கள் சுற்றுகளை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை பின்னர் பார்ப்போம் இதை செய்ய கேட் மூல மின்னழுத்தத்தை எவ்வாறு சரிசெய்வது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கேட் மற்றும் சோர்ஸ் இடையே ஒரு மின்னழுத்த மூலத்தைப் பயன்படுத்தலாம் மேலும் நடைமுறையில் அதிக மின்னழுத்தத்திலிருந்து செயல்படும் ரெசிஸ்டிவ் டிவைடரைப் பயன்படுத்துகிறோம் மற்றும் அந்த மின்னழுத்தத்தை கேட் மற்றும் மூலத்தில் பயன்படுத்துகிறோம் எனவே வி ஜி எஸ் மூன்று வோல்ட்களில் நிலைநிறுத்தப்படும் ஒரு காட்சியை கற்பனை செய்து பார்ப்போம் டிரான்சிஸ்டர் பண்புகளின் மாறுபாட்டின் விளைவைக் கண்டறிய நாம் இப்போது என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே நீங்கள் V G S இன் மதிப்பை மூன்று வோல்ட்களாகவும் V DS இன் மதிப்பை ஏதோவொன்றாகவும் அமைக்கும் ஒரு சோதனை அமைப்பு உங்களிடம் உள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் எனவே இது செறிவூட்டல் பகுதியில் உள்ளது மற்றும் டிரான்சிஸ்டரைப் பற்றிய அனைத்து வகையான விஷயங்களையும் நீங்கள் அளவிட முடியும் எனவே நான் V G S ஐ மூன்று வோல்ட்களாக அமைத்தேன் மேலும் இந்த I D இன் g m ஐ என்னால் கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமாக டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் உள்ளது என்ற அனுமானம் எல்லா இடங்களிலும் உள்ளது எனவே அது கருதப்படுகிறது எனவே இந்த வழக்கில் V T மாறும்போது V T மாறும்போது g m மாறும் ஏனெனில் V G S நிலையானது V T மாறினால் இது மாறும் மற்றும் தற்போதைய காரணி மாறினால் g m மாறும் எனவே V T ஐ சில டெல்டா V T ஆல் மாற்றினால் அதாவது நாம் முதலில் V T இன் மதிப்பைக் கொண்டிருந்தோம் மற்றும் V T பிரைம் வேறுபாடு டெல்டா V T ஆக மாறினால் gm பிரைம் ஆனது mu n C ox W ஆல் L V G S ஆக இருக்கும் இது நிலையானது மைனஸ் V T மைனஸ் டெல்டா V T மற்றும் g m பிரைம் வகுக்கப்படும் gm இந்த பகுதி அசல் gm என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது ஒரு கழித்தல் டெல்டா V T ஐ V G S மைனஸ் V T ஆல் வகுத்தால் gm முதலில் gm என்பது டெல்டா V T இல்லாமல் அதே வெளிப்பாடாக இருந்தது மேலும் நான் gm பிரைம் மூலம் அசல் gm ஐப் வகுக்கிறேன் எனக்கு இது கிடைக்கிறது உறவு மற்றும் அதே போல் K n ஆனது K n ப்ரைம் ஆக மாறினால் gm ப்ரைம் ஆனது K n ப்ரைம் நேரங்கள் V G S மைனஸ் V T ஆக இருக்கும் முதல் வழக்கில் V T மட்டும் மாறிவிட்டது Kn மாறாது என்று கருதுகிறேன் இரண்டாவது வழக்கில் K n ஆனது தற்போதைய காரணி மாற்றப்பட்டது மற்றும் வாசல் மின்னழுத்தம் மாறாது என்று நான் கருதுகிறேன் நடைமுறைகளில் நிச்சயமாக இரண்டும் மாறும் ஆனால் இது பயனுள்ள வழி விளைவுகளை தனித்தனியாக கணக்கிடுகிறது இந்த வழக்கில் g m பிரைம் g m ஆல் வகுக்கப்படுகிறது அதாவது g m இன் அசல் மதிப்புடன் ஒப்பிடும்போது g m இன் புதிய மதிப்பு K n பிரைம் K n ஆல் வகுக்கப்படும் எனவே இது V T மாறும் போது g m இல் ஒப்பீட்டு மாற்றத்தை அளிக்கிறது மற்றும் சிறிய V G S மைனஸ் V T ஐ இயக்குவதை நீங்கள் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட டெல்டா V Tக்கு இந்த விளைவு இன்னும் அதிகமாக இருக்கும் மேலும் இங்கு மாற்றப்பட்ட g m மற்றும் அசல் g m விகிதமானது வெறுமனே தற்போதைய காரணியின் விகிதம் இது நிலையான V G Sக்கான காட்சியாகும் எனவே இப்போது நான் வேறு ஏதாவது செய்யட்டும் நிலையான மின்னோட்டத்திற்கான காட்சியை ஆராயலாம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நான் சரியாக விளக்குகிறேன் நான் எனது டிரான்சிஸ்டரை எடுக்கும் விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்பதை பின்னர் பார்ப்போம் முதலில் அது இருநூறு மைக்ரோ ஆம்பியரின் 3 வோல்ட் மின்னோட்டத்தைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கேட் மற்றும் சோர்ஸ் இடையே 3 வோல்ட் தற்போதைய 200 மைக்ரோஆம்பியர் g m என்பது 200 மைக்ரோ சீமென்ஸ் என்று நம்புகிறேன் எனவே இப்போது நான் ஒரு டிரான்சிஸ்டரை வாங்கும்போது மாற்று உத்தியை முயற்சிக்கிறேன் V T போன்றவை என்னவென்று எனக்குத் தெரியவில்லை நான் என்ன செய்வேன் நான் சில V G S ஐப் பயன்படுத்துகிறேன் அது மாறி இங்கு அம்மீட்டர் இருக்கும் மேலும் V G S இன் மதிப்பை அமைக்கிறேன் இது 200 மைக்ரோ ஆம்பியர்களின் மின்னோட்டத்தைக் கொடுக்கும் திறந்த சுற்று மற்றும் பல எங்காவது இணைக்கப்பட்டிருப்பது மின்னழுத்த மூலத்தால் இணைக்கப்பட்டுள்ளது இது V D S மற்றும் பலவற்றை நிறுவுகிறது எனவே நான் அதை வெளிப்படையாகக் காட்டுகிறேன் இது V D S இயக்க புள்ளியை அமைக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் என்னிடம் எந்த டிரான்சிஸ்டர் இருந்தாலும் நான் V G S ஐ மாற்றியமைப்பேன் நான் இருநூறு மைக்ரோ ஆம்பியர் மின்னோட்டத்திற்கு வந்து அதை நிறுத்தும் வரை அதாவது நான் ஒரு நிலையான I D உடன் இயங்குகிறேன் எனவே V G S ஐ மூன்று வோல்ட்களாக தேர்வு செய்வதற்கு பதிலாக 200 மைக்ரோ ஆம்பியர்களாக I D தேர்ந்தெடுக்கப்பட்டது எனவே இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிவேன் பழைய மதிப்பு மற்றும் டெல்டா V T எதுவும் இல்லை ஏனெனில் இந்த வெளிப்பாடு V T இல்லை எனவே g m பிரைம் g m போலவே இருக்கும் இது மின்னோட்டம் 200 மைக்ரோ ஆம்பியர்களில் பராமரிக்கப்படுகிறது என்று கருதுகிறது K n மின்னோட்டக் காரணி புதிய மின்னோட்டக் காரணி K n ப்ரைம்க்கு மாறினால் g m க்கான இந்த வெளிப்பாடு K n வர்க்க மூலத்திற்குள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் புதிய g m க்கும் பழைய g m க்கும் இடையிலான விகிதம் K n ப்ரைமின் வர்க்க மூலமாக இருக்கும் K n மூலம் அனைத்து விஷயங்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் வடிகால் மின்னோட்டத்தை சரிசெய்தால் g m இல் உள்ள மாறுபாடு I D மிகவும் சிறியதாக இருப்பதை நாம் காணலாம் நான் எல்லாவற்றையும் ஒரு அட்டவணையில் வைக்கிறேன் நான் நிலையான V G S என்று கூறும்போது V T மற்றும் K n இன் சில பெயரளவு மதிப்பிற்கு V G S கணக்கிடப்பட்டது என்று அர்த்தம் அதாவது V T யின் சில மதிப்பை 1 வோல்ட் என்றும் K n இன் சில மதிப்பு 100 மைக்ரோஆம்பியர் என்றும் கூறுகிறது வோல்ட் சதுரம் நான் விரும்பும் g m மதிப்பு எனக்குத் தெரியும் எனவே நான் V G S ஐக் கணக்கிடுகிறேன் எங்கள் எடுத்துக்காட்டில் அது மூன்று வோல்ட் ஆகும் அதற்கு மின்னோட்டம் 100 மைக்ரோ ஆம்பியர்களாக இருக்கும் இப்போது நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை பின்வருமாறு நாம் பல டிரான்சிஸ்டர்களை வாங்கும் போது அல்லது அதே டிரான்சிஸ்டரை வெவ்வேறு வெப்பநிலையில் இயக்கும் போது என்னிடம் V T ஒரே மாதிரியாக இருக்காது மற்றும் k n ஒரே மாதிரியாக இருக்க முடியாது அவை அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும் இந்த சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்பது கேள்வி நான் கேட் மூல மின்னழுத்தத்தை நிலையாக வைத்திருக்க வேண்டுமா அல்லது எப்படியாவது டிரான்சிஸ்டர் வழியாக அதே மின்னோட்டத்தை ஓட்ட வேண்டுமா நீங்கள் நிலையான மின்னழுத்தத்தை வைத்திருந்தால் ஏதாவது நடக்கும் மின்னோட்டத்தை நிலைநிறுத்தினால் வேறு ஏதாவது நடக்கும் என்பதை நாங்கள் ஆராய்வோம் டெல்டா V T ஆல் த்ரெஷோல்ட் மின்னழுத்தம் மாறும்போது என்ன நடக்கும் என்பதை முதலில் பார்ப்போம் ஆனால் K n அப்படியே இருக்கும் நாங்கள் ஏற்கனவே இதை மதிப்பீடு செய்தோம் புதிய g m மற்றும் பழைய g m விகிதம் V G S மைனஸ் V T ஆல் ஒரு கழித்தல் டெல்டா V T ஆகும் இந்த விஷயத்தில் நிலையான I D இன் விஷயத்தில் V T எந்த விளைவையும் ஏற்படுத்தாததால் இது ஒன்றுதான் இதேபோல் K n இல் மட்டும் மாற்றத்தை நான் கருத்தில் கொண்டால் என்ன நடக்கும் புதிய g m மற்றும் பழைய g m இன் விகிதம் தற்போதைய காரணிகளின் விகிதமாக இருக்கும் அதேசமயம் நிலையான I D என்றால் இது தற்போதைய காரணிகளின் வர்க்க மூலமாகும் எனவே g m பிரைம் மூலம் g m என்பது இந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மிக நெருக்கமாக இருப்பது மிகவும் எளிதானது முதலாவதாக V T மாற்றம் ஏற்பட்டால் பெரிய விளைவு எதுவும் இல்லை ஆனால் தற்போதைய காரணி மாற்றத்தின் போது நாம் வர்க்க மூலத்தை வைத்திருக்கிறோம் K n ப்ரைம் 1 1 K n அது தற்போதைய காரணி 10 சதவிகிதம் அதிகரிப்பு என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் நிலையான மின்னழுத்தத்தை வைத்திருந்தால் ஏதாவது நடக்கும் மின்னோட்டத்தை நிலைநிறுத்தினால் வேறு ஏதாவது நடக்கும் என்பதை நாங்கள் ஆராய்வோம் டெல்டா V T ஆல் த்ரெஷோல்ட் மின்னழுத்தம் மாறும்போது என்ன நடக்கும் என்பதை முதலில் பார்ப்போம் ஆனால் K n அப்படியே இருக்கும் நாங்கள் ஏற்கனவே இதை மதிப்பீடு செய்தோம் புதிய g m மற்றும் பழைய g m விகிதம் V G S மைனஸ் V T ஆல் ஒரு கழித்தல் டெல்டா V T ஆகும் இந்த விஷயத்தில் நிலையான I D இன் விஷயத்தில் V T எந்த விளைவையும் ஏற்படுத்தாததால் இது ஒன்றுதான் இதேபோல் K n இல் மட்டும் மாற்றத்தை நான் கருத்தில் கொண்டால் என்ன நடக்கும் புதிய g m மற்றும் பழைய g m இன் விகிதம் தற்போதைய காரணிகளின் விகிதமாக இருக்கும் அதேசமயம் நிலையான I D என்றால் இது தற்போதைய காரணிகளின் வர்க்க மூலமாகும் எனவே g m பிரைம் மூலம் g m என்பது இந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மிக நெருக்கமாக இருப்பது மிகவும் எளிதானது முதலாவதாக V T மாற்றம் ஏற்பட்டால் பெரிய விளைவு எதுவும் இல்லை ஆனால் தற்போதைய காரணி மாற்றத்தின் போது நாம் வர்க்க மூலத்தை வைத்திருக்கிறோம் K n ப்ரைம் 1 1 K n அது தற்போதைய காரணி 10 சதவிகிதம் அதிகரிப்பு என்று வைத்துக்கொள்வோம்